வணக்கம் உங்கள் அனைவரையும் பகுதி 3 மெட்டா அறிதலுக்கான அறிவுறுத்தல் பதினாறாவது பாடத்திற்கு வரவேற்கிறேன் முந்தைய பாடத்தில் வடிவமைப்பிற்கான வழிமுறைகளைப் புரிந்துகொண்டோம் முந்தைய தலைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இந்த பாடத்தில் மெட்டா அறிவாற்றல் கற்றலுக்கான அறிவுறுத்தலின் தேவை மற்றும் வழிமுறைகளைப் புரிந்துகொள்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளோம் பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு மெட்டா அறிவாற்றல் ஓரளவு புதியது சொற்களஞ்சியம் அதன் பங்கு மற்றும் அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு இதற்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது ஆனால் நாம் இதை புரிந்து கொண்டால் மெட்டா அறிவாற்றல் எப்படி கற்றலில் மையப்பகுதி வகிக்கிறது என்பதை நாம் பாராட்டுவோம் கற்றலின் வகைபிரித்தல் பற்றி பேசும்போது TALE Module 1 இல் மெட்டா அறிவாற்றல் பற்றி பேசினோம் Anderson Bloom's வகைபிரிப்பின் படி அறிவு வகைகளில் ஒன்று மெட்டா அறிவாற்றல் அறிவு மெட்டா அறிதல் என்பது ஒருவரின் சொந்த சிந்தனைமுன்பு குறிப்பிட்டது போல நமது சொந்த திறன்களை அறிவு அல்லது கற்றல் ஆகியவற்றை மதிப்பிடும் திறன் ஆகும் நான் என்ன செய்ய முடியும் அல்லது எனக்கு என்ன தெரியும் அல்லது நான் கற்றுக்கொள்கிறேனா இல்லையா நான் கற்றுக்கொண்டேனா இல்லையா எனக்கு புரிகிறதா இல்லையா இது ஒரு நபரின் சொந்த அறிவு மற்றும் சிந்தனை செயல்முறை பற்றிய விழிப்புணர்வு ஆகும் வெளிப்படையாக நமது மெட்டா அறிவாற்றலின் அடிப்படையில் அந்த திறன் மாணவர்கள் எவ்வளவு நன்றாக மற்றும் எவ்வளவு காலம் படிக்கின்றனர் என்பதைப் பாதிக்கிறது உதாரணமாக குறிப்பிட்ட தலைப்பை நான் நன்கு அறிவேன் என்று எனக்கு முன்பே தெரிந்தால் நான் அதற்காக நேரத்தை செலவிட மாட்டேன் ஆனால் எனக்கு முழுமையாகப் புரியவில்லை என்று எனக்குத் தெரிந்தால் அந்த குறிப்பிட்ட தலைப்பில் அதிக நேரம் செலவிடுவேன் ஒரு குறிப்பிட்ட தலைப்பைக் கற்றுக்கொள்வதற்கு நான் செலவிடும் நேரம் வெளிப்படையாக எனது மெட்டா அறிவாற்றல் அறிவைப் பொறுத்தது இது மாணவர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆழமாகக் கற்கிறார்கள் என்பதைப் பாதிக்கிறது உதாரணமாக நான் மேலோட்டமாகக் கற்றுக்கொண்டு நான் கற்றுக்கொண்டேன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்வேன் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும் போது மட்டுமே எனது கற்றல் போதுமானதாக இல்லை என்று நான் உணர்கிறேன் மெட்டா அறிவாற்றல் திறன் மாணவர்கள் எவ்வளவு நன்றாக எவ்வளவு காலம் படிக்கிறார்கள் என்பதையும் மற்றும் எவ்வளவு ஆழமாக மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் பாதிக்கிறது இது எவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகிறது இவை அனைத்தும் ஆசிரியருக்காகவோ அல்லது மாணவருக்காகவோ அன்றாட நடவடிக்கைகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன மெட்டா அறிவாற்றல் திறன் என்பது கற்றல் குறிக்கோள்கள் வெற்றி அளவுகோல்கள் மற்றும் விளக்கமான பின்னூட்டக் கருத்துகளைப் பயன்படுத்துதல் என்பதாகும் எல்லா சொற்களும் தெளிவற்றவை அதாவது நான் பயன்படுத்துகிறேனா அல்லது எனது கற்றல் இலக்குகளை எவ்வாறு பயன்படுத்துவது எனது வெற்றி அளவுகோல்களை நான் எவ்வாறு பயன்படுத்துவது மேலும் எனக்கு வழங்கப்பட்ட விளக்கமான பின்னூட்டத்தை நான் எவ்வாறு புரிந்துகொள்வது அணுகுமுறைகளும் பழக்கங்களும் கற்றலை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை உணர்தல் அடையாளம் காண்பது தொடர்பு கொள்வது மற்றும் கற்றலில் முன்னுரிமை மற்றும் பலங்களை கற்றுக்கொள்வது கற்றல் சூழ்நிலைகளை மதிப்பிடுதல் மற்றும் செயல் திட்டங்களை உருவாக்குதல் ஒருவரின் சொந்த சிந்தனையைப் பற்றி கற்றல் மற்றும் உரையாடலில் ஈடுபடுவது இது எல்லோரும் வளர்க்க வேண்டிய ஒரு திறமை என்று நான் நினைக்கிறேன் கற்றலை எப்படி பிரதிபலிப்பது அதாவது நான் எப்படி கற்றுக்கொண்டேன் நான் கடந்து வந்த செயல்முறை என்ன நான் எங்கே சிரமப்பட்டேன் எனது கற்றலை நான் எவ்வாறு தீர்மானிக்கிறேன் அந்த சிந்தனைகள் தொடர்பாக என்னால் வேறு ஒருவருடன் உரையாட எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் அதை எவ்வளவு அதிகமாகச் செய்கிறோமோ அவ்வளவு மெட்டா அறிவாற்றல் திறனும் நமக்குக் கிடைக்கும் சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டோம் கற்றலுக்கான தடைகள் ஏற்படும் போது தெளிவு மற்றும் ஆதரவை நாம் பெற வேண்டும் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அன்றாடம் கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாடுகளில் செய்ய முடிந்தால் உங்களுக்கு மெட்டா அறிவாற்றல் திறன் உள்ளது மெட்டா அறிவாற்றல் திறன் அல்லது மெட்டா அறிவாற்றல் நடவடிக்கைகள் குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் நல்ல மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டுள்ளனர் என்பது அனைவரும் அறிந்ததே IIT NIT போன்ற உயர்நிலை நிறுவனங்களில் அங்கு மாணவர்கள் மிகவும் விரிவான செயல்முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் மேலும் அவர்கள் சிறந்த மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டுள்ளனர் ஒரு IIT NITயில் ஆசிரியர் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தலுக்கு அதிக நேரம் செலவிட தேவையில்லை ஏன் என்றால் பெரும்பாலான மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த திறன் உள்ளது ஆனால் பலவீனமான மாணவர்களுக்கு மற்றதை விட மோசமான மெட்டா அறிவாற்றல் உள்ளது இங்குதான் 90 பொறியியல் கல்லூரிகளில் கணிசமான சதவீதம் பலவீனமான மாணவர்கள் உள்ளனர் அவர்களின் கற்றல் அவர்களின் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன்களால் பாதிக்கப்படுகிறது மோசமான மெட்டா அறிவாற்றல் இயலாமையின் ஒரு பெரிய பகுதி என்று கூறலாம் பலவீனமான மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைந்தால் அவர்களின் பலவீனத்தின் ஒரு கூறு அவர்களின் மோசமான மெட்டா அறிவாற்றல் ஆகும் எடுத்துக்காட்டாக மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட மாணவர்கள் தங்கள் படிப்பு நேரத்தை குறைக்கிறார்கள் அவர்கள் சிறிது நேரம் படித்து அவர்கள் புரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்களுக்குத் தெரிந்த பாடநெறிப் பொருள்களை மாஸ்டர் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து அல்லது புரிந்துகொள்ளும் மட்டத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அல்லது தேர்வுகளில் அவர்களின் செயல்திறனை குறைத்துஅதிகரித்து மதிப்பிடுகிறார்கள் மற்றும் தவறான கற்றல் முடிவுகளை எடுக்கின்றனர் தேர்வுக்குப் பிறகு ஒரு மெட்டா அறிவாற்றல் குறைவாக உள்ள மாணவரிடம் நீங்கள் கேட்டால் அவர் முழு தேர்வையும் நன்றாக செய்ததாக மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கலாம் அல்லது அவர் எதையும் சிறப்பாக செய்யவில்லை என்று கூறுவார் எனவே அவரின் செயல்திறனை அவரால் யதார்த்தமாக மதிப்பிட முடியவில்லை அதனால்தான் அவர்கள் எவ்வளவு படிக்க வேண்டும் எப்போது படிக்க வேண்டும் எதைப் படிக்க வேண்டும் என்பதில் தவறான தேர்வுக்கு பிந்தைய முடிவுகளை எடுக்கிறார்கள் இப்போது மெட்டா அறிவாற்றலின் கூறுகளைப் பார்க்கப் போகிறோம் அந்த மூன்று கூறுகள் மெட்டா அறிவாற்றல் அறிவு மெட்டா அறிவாற்றல் கண்காணிப்பு மற்றும் மெட்டா அறிவாற்றல் கட்டுப்பாடு மற்றும் இலக்கியத்தில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறை என குறிப்பிடப்படுகின்றன இன்றும் கூட பல ஆய்வுக் கட்டுரைகள் கண்காணிப்பையும் கட்டுப்பாட்டையும் வேறு படுத்துவது இல்லை அதேசமயம் சில பகுதிகளில் கண்காணிப்பு என்பது ஒரு தனி செயல்முறையாகும் மற்றும் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு தனி செயல்முறையாகும் மெட்டா அறிவாற்றல் அறிவு பணிகள் மற்றும் உள்ளடக்கம் பற்றிய அறிவு உங்களிடம் இருக்கிறதா பணி உங்களுக்கு புரிகிறதா என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிகிறதா உங்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளடக்கங்கள் உங்களுக்கு புரிகிறதா அதுதான் பணிகளின் அறிவு மற்றொன்று அறிவாற்றல் மற்றும் அறிவாற்றல் உத்திகள் பற்றிய அறிவு எடுத்துக்காட்டாக மெட்டா அறிவாற்றல் அறிவு அறிவிப்பு அறிவு மற்றும் நடைமுறை அறிவு என்று கருதப்படுகிறது நினைவகம் சிந்தனை மற்றும் சிக்கலைத் தீர்க்க என்ன உத்திகள் உள்ளன மாணவர்கள் அதிகமாக ஈடுபடும் நடவடிக்கைகளாக இந்த மூன்று நடவடிக்கைகளும் உள்ளது அதாவது எனக்கு என்ன உத்திகள் தெரியும் தற்காலிக நினைவகத்திலிருந்து நீண்டகால நினைவகத்திற்கு மாற்ற என்ன உத்திகள் உள்ளன என்னிடம் உள்ள உத்திகள் என்ன அந்த உத்திகள் எல்லாம் எனக்குத் தெரியுமா இதேபோல் சிந்தனை மற்றும் சிக்கலைத் தீர்ப்பதற்கு இந்த உத்திகள் பற்றி எனக்குத் தெரியுமா இதேபோல் இந்த அறிவு நடைமுறை அறிவைக் குறிக்கிறது அதாவது வெவ்வேறு உத்திகளை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் செயல்படுத்துவது மற்றும் நிபந்தனை அறிவு என்பது வெவ்வேறு அறிவாற்றல் உத்திகளை எப்போது ஏன் பயன்படுத்துவது என்பதை இந்த அறிவு குறிக்கிறது அறிவாற்றல் உத்திகள் பற்றிய அறிவு சம்மந்தமாக இவைதான் கிடைக்கின்றன நான் முதலில் அதை அறிந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எதுவும் எனக்குத் தெரியாவிட்டால் அதைப் பற்றி நான் வெளிப்படையாகப் படிக்கவில்லை என்று அர்த்தம் இது மெட்டா அறிவாற்றல் அறிவின் மூன்றாவது அம்சமாகும் ஒரு கற்பவர் என்ற முறையில் உங்களது சொந்த பலங்களும் பலவீனங்களும் உங்களுக்கு தெரியுமா இந்த வகைப்பாடு அல்லது மெட்டா அறிவாற்றல் அறிவின் விரிவாக்கத்தை Plintrich et மூலம் காண்போம் மெட்டா அறிவாற்றல் கண்காணிப்பு என்ன நடக்கிறது என்பதை நம்மால் அவதானிக்க முடிய வேண்டும் அறிவாற்றல் செயல்பாட்டின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவதாக மெட்டா அறிவாற்றல் கண்காணிப்பு வரையறுக்கப்படுகிறது இது பணி சிரமம் அல்லது கற்றல் தீர்ப்புகளின் எளிமை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது அதாவது நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அதாவது ஒரு கற்றல் திறன் எவ்வளவு எளிதானது அல்லது கடினமாக இருக்கும் என்பதை மதிப்பீடு செய்கிறேன் கண்காணிப்பு மூலம் ஒரு கற்றல் பணியைச் செய்வது எவ்வளவு எளிதானது அல்லது கடினம் என்பதை மதிப்பீடு செய்ய என்னால் முடியும் கற்றலைக் கண்காணிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒருவர் எவ்வளவு நன்றாக கற்கிறார் மற்றும் அவர் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதைக் குறித்து தீர்ப்பு வழங்குவதாகும் "இது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கற்றுக்கொள்வதில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதைப் பற்றிய கண்காணிப்பு ஆகும்" மேலும் தெரிந்துகொள்ளும் உணர்வுகளை நம்மால் கண்காணிக்க தெரிந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எதையாவது தெரிந்துகொள்ளும் விழிப்புணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை முழுமையாக நினைவுபடுத்த நமக்கு முடியவில்லை இந்த வகையான அறிதல் உணர்வும் கண்காணிப்பின் ஒரு பகுதியாகும் அடுத்தது நம்பிக்கை முடிவு எடுத்தல் அதாவது பதிலின் சரியான தன்மை அல்லது சரியான தீர்ப்புகளை வழங்குதல் ஆகும் உதாரணமாக நான் ஏதாவது பதிலளித்திருந்தால் நான் அதைச் சரியாகச் செய்திருக்கிறேனா இல்லையா என்பதைத் குறித்து முடிவெடுக்க முடியுமா அதாவது அது சரியானது என்று நான் ஒரு முடிவை வழங்கியிருந்தால் முடிவெடுக்கும் என் திறனைப் பற்றிய எனது நம்பிக்கை அதிகரிக்கும் எனவே இவை மெட்டா அறிவாற்றல் கண்காணிப்பின் நான்கு கூறுகள் மெட்டா அறிவாற்றல் கட்டுப்பாடு மெட்டா அறிவாற்றல் கண்காணிப்பின் அடிப்படையில் நமது அறிவாற்றல் செயல்பாட்டின் சில அம்சங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும் நாம் எந்த அம்சத்தை ஒழுங்குபடுத்துகிறோம் ஒன்று நடவடிக்கைகளைத் திட்டமிடுவது திட்டமிடல் செயல்பாடு என்பது கற்றல் நேர பயன்பாடு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றிற்கான இலக்குகளை நம்மால் நிர்ணயிக்க முடியும் என்பதாகும் நான் இலக்குகளை நிர்ணயித்துள்ளேன் இதுபோன்ற மற்றும் நாளைக்குள் இந்த தலைப்புக்கான ஸ்லைடுகளின் தொகுப்பை நான் தயாரிக்க முடியும் பொதுவாக எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது அதை நான் எவ்வளவு சிறப்பாக செய்யப் போகிறேன் உத்திகளின் தேர்வு மற்றும் பயன்பாடு ஒரு பணியைப் பயன்படுத்துவதற்கான உத்திகள் அல்லது ஒரு பணியைச் செய்வதற்கான உத்திகளை எப்போது மாற்றுவது என்பது பற்றிய முடிவுகளை எடுப்பது நீங்கள் இலக்குகளை நிர்ணயிப்பது மட்டுமல்லாமல் உத்திகளைப் பற்றி நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் உத்திகளை மாற்றுவீர்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும் நீங்கள் கட்டுப்பாடு நேர பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துதல் முயற்சி கற்றல் வேகம் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றிற்கான ஆதாரங்களை எவ்வாறு ஒதுக்குகிறீர்கள் தொகுதி கட்டுப்பாடு என்பது உந்துதல் உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் சூழலின் கட்டுப்பாடு ஆகியவையாகும் ஏனென்றால் நாம் பணிபுரியும் போது சுற்றுச்சூழலின் மீது அவ்வளவு கட்டுப்பாடு நமக்கு இருக்காது உதாரணமாக சூழ்நிலை மிகவும் சத்தமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் நான் எதையாவது எதிர்மறையாக உணர்கிறேன் என்றால் எனது உணர்ச்சிகளையும் உந்துதல்களையும் ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் என்னால் முடிய வேண்டும் மெட்டா அறிவாற்றல் கட்டுப்பாட்டு முடிவுகள் கற்றல் நடக்கும் திசை மற்றும் தொடரும் முறையை பாதிக்கின்றன பெரும்பாலான நேரங்களில் இந்த நான்கு செயல்களையும் அதைப் பற்றி முழுமையாக அறியாமல் நாம் செய்வோம் அல்லது இந்த செயல்களை நாம் சரியாக செய்ய முடியாமல் போகலாம் ஏனென்றால் அதைப் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை மற்றும் அதைப் பற்றி நமக்கு தெரியாது உதாரணமாக சரியான முறையில் நம்மால் நம்மை எளிதாக கண்காணிக்க முடியாது மக்கள் மாணவர்கள் ஒரு சில முறை இதைச் செய்ய பயிற்சி பெற்றவுடன் அது இரண்டாவது இயல்பாக மாறத் தொடங்குகிறது ஆனால் யாராவது மெட்டா அறிவாற்றலில் மோசமாக இருந்தால் அவர் தேவையான திறமையை பெறும் வரை இந்த அனுபவத்தை பல முறை செய்ய வேண்டும் நாம் ஏன் மெட்டா அறிவாற்றலை ஆராய விரும்புகிறோம் இன்றைய சூழலில் ஒன்று அல்லது பலதரப்பட்ட சூழலில் அதிக தகவல்களை அதிக அளவில் ஈடுபடுத்தும் மற்றும் மாற்றும் திறன் நமக்கு தேவைப்படுகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் முறையான பாடத்திட்டத்திற்குள் புகுத்த முடியாது நீங்கள் பணிபுரியும் பணியைப் பொறுத்து இன்று இணையத்தில் கிடைக்கக்கூடிய அல்லது உடனடியாக அணுகக்கூடிய புதிய தகவல்களை தொடர்ந்து அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு துறை அல்லது பல தரப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட சூழலில் ஒருவர் பல தகவல்களுடன் ஈடுபட முடியும் மேலும் தகவலுக்கான அணுகல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தகவல்களை அணுகுவது தேர்ந்தெடுப்பது மற்றும் வடிகட்டுதல் ஆகியவை ஒரு குறிப்பிடத்தக்க பணியாக மாறும் சில நேரங்களில் நீங்கள் Google செய்யும் போது முடிவில்லாத தகவல்களைப் பெறுவீர்கள் எல்லாவற்றையும் படித்து அதிலிருந்து தகவல்களை வடிகட்ட முயற்சிப்பதில் உங்கள் நேரத்தை வீணடிக்க முடியாது உங்களுக்குத் தேவைப்படும் திறன்களில் ஒன்று தகவல்களை வடிகட்டுவதற்கான ஒரு மெட்டா அறிவாற்றல் திறன் இந்த நாட்களில் நிறுவன கல்வியாளர்கள் மாணவர்கள் அதிக அளவில் இயக்கப்பட்ட சூழல்களில் அல்லது தன்னாட்சி கற்றவர்களாக சுயாதீன கற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர் நோக்குகிறார்கள் வகுப்பறையில் ஒரு Chalkboard அல்லது Projector பயன்படுத்தி எல்லாவற்றையும் கற்பிக்க முடியாது சில விஷயங்கள் சுருக்கமாகத் தொடப்படுகின்றன அல்லது மேலோட்டங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் மாணவர்கள் சுயாதீனமாக எல்லா விவரங்களையும் திரட்ட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு விவரமும் இன்றைய வகுப்பறைகளில் வழங்கப்பட வாய்ப்பில்லை ஒருவர் தன்னாட்சி கற்பவர் ஆக மாற வேண்டும் ஒரு நல்ல தன்னாட்சி கற்பவர் ஒரு நல்ல மெட்டா அறிவாற்றல் உடைய நபர் இந்த மூன்றையும் அடைய அதாவது அதிகமான தகவல்களுடன் ஈடுபடும் திறன் அல்லது தகவல்களை வடிகட்டுவதற்கான திறன் அல்லது தன்னாட்சி கற்றவராக மாறுவதற்கான திறன் ஆகியவற்றை வளர்ப்பதற்கு மெட்டா அறிதல் மெட்டா அறிவாற்றல் கற்றலை வளர்ப்பது சிறந்த முறைகளில் ஒன்றாகும் ஒரு மெட்டா அறிவாற்றல் நபர் யார் ஒரு மெட்டா அறிவாற்றல் நபர் யாரெனில் அவரது புரிதலை கண்காணிப்பவர் மற்றும் புரிதலை கட்டுப்படுத்த உத்திகளை பயன்படுத்துபவர் ஒன்று கண்காணிப்பது மற்றொன்று புரிதலை கட்டுப்படுத்த உத்திகளைப் பயன்படுத்துவது மெட்டா அறிவாற்றல் இல்லாத ஒரு நபரும் இருக்கிறார் என்பதும் இதன் பொருள் பொறியியல் கல்வியின் குறிக்கோள்களில் ஒன்று சுயாதீனமான கற்றலை வளர்ப்பதாகும் இது நிரல் விளைவு 12 வாழ்நாள் முழுவதும் கற்றல் என அழைக்கப்படுகிறது உங்கள் பொறியியல் திட்டத்தின் மூலம் நீங்கள் PO 12 ஐ அடைய விரும்பினால் கற்றவர்களை மெட்டா அறிவாற்றல் நபர்களாக தயார் செய்வது அவசியம் ஒரு மாணவர் வாழ்நாள் முழுவதும் கற்க போகிறார் என்பதை நீங்கள் நிறுவ முடியாது முக்கியமான விஷயம் யாதெனில் அவரை ஒரு மெட்டா அறிவாற்றல் நபராக ஆக்குகிறது இதன் காரணமாக ஆசிரியர்கள் கற்பவர்களின் மெட்டா அறிவாற்றலை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மெட்டா அறிவாற்றல் கற்பித்தல் மெட்டா அறிவாற்றல் கற்பித்தல் என்பது 'மெட்டா அறிதலுடன்' கற்பித்தல் மற்றும் மெட்டா அறிவாற்றலுக்கான 'கற்பித்தல்' ஆகியவை அடங்கும் முதலாவது ஆசிரியருடன் தொடர்புடையது இரண்டாவதாக அறிவுறுத்தலுடன் தொடர்புடையது மெட்டா அறிவாற்றலுடன் கற்பித்தல் என்பது ஆசிரியர்கள் தங்கள் சொந்த கற்பித்தலை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதாகும் மெட்டா அறிவாற்றலுடன் கற்பித்தல் என்பது அறிவுறுத்தல் குறிக்கோள்களைப் பிரதிபலிப்பதை உள்ளடக்குகிறது அதாவது அறிவுறுத்தல் குறிக்கோள்கள் தாக்கங்கள் என்ன என்பது குறித்து ஆசிரியர் மிகவும் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும் இது வெறும் செய்ததை திரும்ப செய்தல் அல்ல அறிவுறுத்தல் இலக்கின் ஆழம் அல்லது அது எந்த மட்டத்தில் செய்யப்பட வேண்டும் அது எவ்வளவு முக்கியமானது இது பிற அறிவுறுத்தல் குறிக்கோள்களுடன் எவ்வாறு தொடர்புடையது மற்றும் பலவற்றை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மாணவர்களின் பண்புகள் மற்றும் தேவைகளைப் பிரதிபலிக்க செய்ய முடியும் நாங்கள் சொன்னது போல் எல்லா நிறுவனங்களிலும் உள்ள மாணவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல எனவே மாணவர்களின் ஒவ்வொரு குழுவும் அவற்றின் சொந்த குணாதிசயங்களையும் தேவைகளையும் கொண்டுள்ளது அனைத்து படிப்புகளின் உள்ளடக்க நிலை மற்றும் வரிசைமுறை ஒரே மாதிரியானவை அல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு பாடத்திட்ட அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு தொடர்பான பிற சிக்கல்களில் கற்பித்தல் உத்தியை பயன்படுத்த வேண்டும் மெட்டா கற்றலின் மூலம் கற்பித்து அவை இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் பிரதிபலிக்க வேண்டும் இது ஒரு தொடர்ச்சியான செயல் என்பதை உணருங்கள் இத்தகைய சிந்தனைகள் அறிவுறுத்தல் செயல்திறனை அதிகரிப்பதற்காக பாடங்களுக்கு முன்பும் பாடங்களுக்கு இடையேயும் மற்றும் அதற்குப் பிறகும் ஏற்படுகின்றது மெட்டா அறிதலுக்கான கற்பித்தல் மெட்டா அறிதல் இதன் மூலம் ஊக்குவிக்கப்படலாம் தங்கள் வலைதளங்களில் சில பல்கலைக்கழகங்கள் அவை பல கல்வி சிக்கல்களைப் பொறுத்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றன மேலும் அவர்கள் சில பொருட்களை குறிப்புக்காக குறிப்பிட்ட கிளையின் ஆசிரியர்களால் தயாராக வைத்திருக்கின்றன நான் Vanderbilt பல்கலைக்கழகத்தில் இருந்து மேற்கோள் காட்டுகிறேன் மாணவர்களின் தற்போதைய சிந்தனையை ஆராய ஊக்குவிக்கிறது எனது கற்றலுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த தலைப்பைப் பற்றி எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும் மாணவர்களுக்கு குழப்பத்தை அடையாளம் காண்பதில் பயிற்சி அளிப்பது சில நேரங்களில் ஒரு அறிக்கை மாணவருக்கு குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இன்று வகுப்பில் ஆராயப்பட்ட விஷயங்களில் மாணவர் மிகவும் குழப்பமானதை வெளிப்படுத்த முடியும் நான் வகுப்பில் ஏதோ கேட்டிருக்கிறேன் ஆனால் அது குழப்பமாக இருந்தது எந்த கட்டத்தில் அது குழப்பமாக மாறத் தொடங்கியது என்பதை மாணவர்களால் அடையாளம் காண முடியும் அல்லது கருத்தியல் மாற்றத்தை அங்கீகரிக்க மாணவர்களைத் தள்ளுதல் எடுத்துக்காட்டாக இந்த பாடநெறிக்கு முன்பு ஒரு அமைப்பின் ஸ்திரத்தன்மை இது போன்றவற்றைக் குறிக்கிறது என்று நினைத்தேன் இப்போது ஸ்திரத்தன்மை இது போன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு கருத்தியல் மாற்றம் ஏற்பட்டால் மாணவர் அறிவுறுத்தலுக்கு முன் எழுத முடியும் இது அவருடைய கருத்து அல்லது இது அவருடைய புரிதல் ஆனால் இதைக் கற்றுக்கொண்ட பிறகு அவருடைய புரிதல் எப்படி மாறியது அவர் குரல் கொடுக்க வேண்டும் அல்லது சில சமயங்களில் அதை ஒரு துண்டு காகிதத்தில் எழுத வேண்டும் அவர் இதை சில முறை செய்தால் அது அவரது சிந்தனை முறைக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் காலப்போக்கில் உங்கள் சிந்தனை எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் கண்காணித்து வருவீர்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு ஒரு மெட்டா அறிவாற்றல் நபராக உங்களை ஆக்குகிறது மேலும் கருவிகளில் ஒன்று பிரதிபலிப்பு பத்திரிகைகள் ஆகும் இது மாணவர்கள் தங்கள் சொந்த சிந்தனையை கண்காணிக்கும் ஒரு மன்றத்தை வழங்குகிறது உங்கள் மாணவர்களை தங்கள் சொந்த பத்திரிகையை எழுதச் சொல்கிறீர்கள் என் தேர்வு தயாரிப்பு முறை என்ன எனது தயாரிப்பு முறை நன்றாக வேலை செய்தது மேலும் அடுத்த முறை செய்ய நான் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நான் ஏதாவது சரியாகச் செய்தேன் என்று எடுத்துக்கொள்வோம் அடுத்த முறை அதைப் பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்த நான் அதைக் குறித்து வைத்துக்கொள்ள முடியுமா ஏதாவது அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட முறையைப் பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க கூடாது ஒரு பிரதிபலிப்பு பத்திரிகையை பராமரிக்க ஆசிரியர் ஒரு மாணவரை ஊக்குவிக்க முடியும் அதில் மாணவர் அவர் அவள் செய்ததைப் பிரதிபலிக்கிறார் அந்த பத்திரிக்கை என்பது மாணவர்களின் கண்களுக்கு மட்டுமே மற்றவர்கள் அதில் தீர்ப்பு கூறுவதற்கு அல்ல மாணவர்கள் நினைக்கும் உள்ளடக்கம் மற்றும் செயல்பாடுகளுடன் மெட்டா அறிவாற்றலில் அறிவுறுத்தல் உட்பொதிக்கப்பட வேண்டும் இது குறிப்பிட்ட கற்றல்சூழல் அல்லது குறிப்பிட்ட தலைப்பில் பாடநெறி அல்லது ஒழுக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்படும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் அறிவுறுத்தல் மற்றும் மெட்டா அறிவாற்றல் பொதுவானதாக இருக்கக்கூடாது இது ஒரு குறிப்பிட்ட பாடநெறி அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடத்தின் சூழலில் செய்யப்பட வேண்டும் ஒரு கற்றல் சூழலை அதன் தொடர்புடைய செயல்முறைகளுடன் வெளிப்படையாக இணைப்பதில் கற்பவர்கள் புதிய சூழல்களுக்கு உத்திகளைக் கடைப்பிடிக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு முறையும் கற்றல் ஒன்றுதான் என்று கருதுவது கூடாது உதாரணமாக துறை சம்பந்தமான வழிகளில் துறை நூல்களைப் படிக்கும் மாணவர்களின் திறனும் மெட்டா அறிவாற்றல் நடைமுறையிலிருந்து பயனடைகிறது அறிவுறுத்தல் நடைபெற வேண்டிய வழி ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தைப் பொறுத்தது மேலும் கற்றல் பொதுவானதாகி வருவதை நீங்கள் அறிந்தால் அதாவது நான் ஒரு மெட்டா அறிவாற்றல் நபராக மாற முடிந்தால் மற்ற சூழல்களுக்கும் என்னால் இதைப் பயன்படுத்த முடியும் 1 அறிமுக நிரலாக்க பாடத்திட்டத்தை ஒரு வழக்காக எடுத்துக் கொள்வோம் சர்வதேச அளவில் இது மிக உயர் தோல்வி மற்றும் கைவிடுதல் சதவீதத்தைக் கொண்டுள்ளதாக இது அறியப்பட்டுள்ளது இந்தியாவில் பெரும்பாலான பொறியியல் நிறுவனங்கள் இந்த பாடத்திட்டத்தில் அதிக தேர்ச்சி சதவீதத்தை அடைகின்றன மேலும் பாடத்திட்டத்தை கைவிடுவது என்பது நடைபெறவில்லை ஏனெனில் அது கட்டாய பாடநெறி ஆகும் நிறுவனங்கள் இதை எவ்வாறு சாதித்துக் காட்டின அது நிரலாக்கத்தினால் அல்ல அது மாணவர்கள் நிலையான நிரல்களைக் கற்றுக்கொள்வதன் மூலம் நிகழ்வதாகும் இந்த அமைப்பு பாடத்திட்டத்தை ஒரு நிலையான நிரல்களில் கற்றுக்கொள்வதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் உயர் தேர்ச்சி சதவீதங்களை அடைவதற்கு தன்னைத் தழுவிக்கொண்டது மதிப்பீட்டு முறைகள் ஆய்வகத்தில் இந்த திட்டங்களை மாணவர்கள் மீண்டும் செய்வதற்கான திறனை அடிப்படையாகக் கொண்டவை அதாவது 20 அல்லது 25 திட்டங்களின் நிலையான தொகுப்பு உள்ளது ஆசிரியர் இந்த திட்டங்களை முன்வைக்கிறார் ஒரு குறியீடு மட்டுமே போர்டில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அந்த குறியீட்டை மாணவர் நினைவில் வைத்துக் கொண்டு மீண்டும் செய்து அதை ஆய்வகத்தில் இயக்க முடியும் பொதுவாக அவர் மிகவும் திறமையான குறியீட்டை எழுத முடிந்தாலும் நீங்கள் குறியீட்டை மாற்ற வேண்டியதில்லை எப்படியாவது கற்றல் அமைப்பு மாணவர் ஒரு நிலையான நிரல்களைக் கற்றுக்கொள்வதற்கு வழி செய்கிறது மேலும் அவர்கள் புதிய சிக்கல்களுக்கு குறியீடு செய்யமுடியும் என்று நம்பி இதைச் செய்கிறது ஒரு கணக்கெடுப்பு ப்ரோக்ராம் எழுத தேவையான அறிவாற்றலில் மெட்டா அறிவாற்றல் அறிவு மற்றும் ஒழுங்குமுறை கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மெட்டா அறிவாற்றல் விழிப்புணர்வு இல்லை என்று நிறுவியது மேலும் மற்றொரு கணக்கெடுப்பு நல்ல தரங்கள் நல்ல நிரலாக்க திறன்களைக் குறிக்காது என்று நிறுவியது யாராவது 'A' அல்லது 'S' பெற்றிருந்தாலும் அவர் அவள் நிரலாக்க திறன் கொண்டவர் என்று அர்த்தமல்ல இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் சில சிக்கல்கள் உள்ளன கற்றல் நிரலாக்கமானது மூன்று ஒன்றோடொன்று தொடர்புடைய நிரலாக்க அறிவைப் பெற்று கையகப்படுத்தி மற்றும் பெற்ற அறிவை பயன்படுத்துதல்பெறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இவைகள் என்ன ஒன்று syntacticதொடரியல் நிரலாக்க மொழியின் குறிப்பிட்ட உண்மைகள் மற்றும் அதன் பயன்பாட்டிற்கான விதிகள் இது பொதுவாக வகுப்பில் வழங்கப்படுகிறது கருத்தியல் என்பது கணினி நிரலாக்க கட்டமைப்புகள் மற்றும் கொள்கைகள் நான் ஒரு வழிமுறை அடித்தளத்தை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அதில் இருக்கும் சிக்கலை விளக்குவது வியூகம் பொது நிரல் தீர்க்கும் திறன்களின் நிரலாக்க குறிப்பிட்ட பதிப்புகள் அறிமுக நிரலாக்க படிப்புகளில் பெரும்பாலானவை வாக்கிய அறிவின் வளர்ச்சியைsyntactic knowledge ஊக்குவிப்பதாகத் தெரிகிறது மற்றும் கருத்தியல் அறிவு அல்லது உத்திகள் சம்மந்தமான அறிவின் வளர்ச்சிக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இது வழிகாட்டப்படாத கண்டுபிடிப்புக்கு விடப்படுகிறது வகுப்பறையில் இது வெளிப்படையாகக் கையாளப்படாதபோது மாணவர்கள் தாங்களாகவே கண்டுபிடிக்க வேண்டும் அந்த செயல்முறையை யாரும் வழிநடத்தவில்லை நிரலாக்கத்தின் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தல் மாணவர்களை சோதனை மற்றும் பிழை முறையின் மூலம் தொடர அனுமதிப்பதை உள்ளடக்குகிறது இறுதியான அறிவுறுத்தல் இலக்கு என்பது பல நிறுவனங்களில் என்னவென்றால் நிரல்களைக் வேலை செய்ய வைக்க வேண்டும் இதன் விளைவு என்ன மாணவர்கள் நிரந்தர அல்லது மந்தமான அறிவு என விவரிக்கப்படும் நிரலாக்கத்தின் பலவீனமான அறிவை வளர்க்க முனைகிறார்கள் அதாவது நிரல்களின் தொகுப்பு உங்களுக்குத் தெரியும் இது இப்படி மொழிபெயர்க்கபடலாம் 20 நிலையான நிரல்களில் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க ஒரு நிரல் உள்ளது ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க நீங்கள் மாணவர்களைக் கேட்டால் கிட்டத்தட்ட 90 சதவீத மாணவர்கள் அதில் தோல்வியுற்றதாகத் தெரிகிறது அதாவது அவர்களுக்கு மந்தமான அறிவு இருக்கிறது ஆனால் அவர்களால் புதிய சூழலை சரியான முறையில் புரிந்து கொள்ளவும் குறியீட்டை சற்று மாற்றவும் முடியவில்லை அவர்கள் தங்கள் அறிவை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் அவர்களால் குறியீட்டை சரியான முறையில் மாற்ற முடியாது ஏனெனில் அவர்களின் அறிவு இன்னும் பெறப்பட்ட ஆரம்ப சூழலுடன் இருக்கிறது மாணவர்களுக்கு ஒரு சூழல் மட்டுமே தெரிந்திருக்கிறது மேலும் மாறிவரும் சூழலுடன் அவர்களால் ஒன்றிப் போக முடியாது என்ன செய்ய முடியும் பல்வேறு நிறுவனங்களில் உள்ள பல மாணவ குழுக்களுடன் பணிபுரிந்து மெட்டா அறிவாற்றல் வடிவ மதிப்பீடு மாணவர்களுக்கு நிரலாக்கத்தை சமூக சூழலில் கூட கற்க திட்டமிடவும் அவர்களது நேரத்தை முதலீடு செய்யவும் உதவுகிறது இவ்விதமான கற்றல் திட்டங்கள் தேர்ச்சி பெறவும் நல்ல தரங்களைப் பெறவும் போதுமானதாக இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு குறிப்பிடத்தக்க தடை அதாவது நான் நிரல்களை கற்றுக்கொண்டால் மட்டுமே நல்ல தரங்களைப் பெற முடியும் எந்தவொரு மெட்டா அறிவாற்றல் உருவாக்கும் மதிப்பீட்டிலும் பங்கேற்கும் பெரும்பான்மையான மாணவர்களுக்கு அதிக உந்துதல் இல்லை ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் நிரலாக்கத்தைக் கற்றுக்கொள்வதில் தீவிரமாக இருந்தனர் மேலும் அவர்கள் இந்த வகையான பயிற்சியில் பங்கேற்றனர் ஆனால் இது ஒரு வழக்கமான விஷயமாக செய்யப்பட வேண்டும் பொதுவாக மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தல் பற்றி என்ன செய்ய முடியும் முதல் விஷயம் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தல் சூழல் மற்றும் உள்ளடக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் மெட்டா அறிவாற்றல் கற்றல் இயற்கையில் பொதுவானது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பொறியியல் திட்டத்தின் முதல் இரண்டு ஆண்டுகளில் ஒரு சில படிப்புகள் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தலுக்கு இலக்காக இருக்க வேண்டும் இந்த படிப்புகளை எவ்வாறு தேர்வு செய்வது நீங்கள் ஒரு கணித பாடநெறி நிரலாக்க பாடநெறி விளக்க படிப்பு பொறியியல் அறிவியல் பாடநெறி அல்லது ஒரு ஆங்கில பாடத்தை கூட எடுக்கலாம் ஒரு சில படிப்புகளை குறிவைக்கலாம் அதாவது அந்த படிப்புகளுக்கான பயிற்றுனர்களுக்கு மெட்டா அறிவாற்றல் வழிமுறைகளை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும் அல்லது மெட்டா அறிவாற்றலுடன் தொடர்புடைய சொற்களை இதற்கு முன்பு நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றாலும் கூட உங்கள் பாடத்திட்டத்தில் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தலின் சில நிகழ்வுகளை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் மூலம் நீங்கள் துறைசொற்களோடு பழகி இருத்தல் வேண்டும் உங்கள் கற்பித்தலில் மெட்டா அறிவாற்றல் அறிவுறுத்தலின் சில நிகழ்வுகள் இருந்தனவா என்பதை நீங்கள் திரும்பிப் பார்த்து அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து அந்த சில நிகழ்வுகளை புல்லட் புள்ளிகள் அல்லது ஒரு குறுகிய பத்தியாக எழுதுங்கள் இந்த பயிற்சிகளின் முடிவுகளை இந்த முகவரியில் பகிர்ந்தமைக்கு நன்றி